இன்றைய விரிவுரையில் பொறியாளர்களின் மத்திய தொழில்முறை பொறுப்புகள் தொடர்பான முக்கிய கேள்விகளைப் பற்றி விவாதிக்க உள்ளோம் முந்தைய விரிவுரையில் பொறியாளர்களின் நெறிமுறை பொறுப்புகள் பற்றி நாம் விவாதித்தோம் மீண்டும் மீண்டும் அந்த விவாதத்தில் பொறியாளர்களின் தொழில்முறை நெறிமுறைகள் பொறியாளர்களின் தொழில்முறை மதிப்புகள் பற்றி நாம் குறிப்பிட்டுள்ளோம் அவர்கள் தங்கள் தொழில்முறை மதிப்புகளை மதிக்க வேண்டும் எப்போது அவர்கள் தங்கள் தொழில்முறை மதிப்புகளால் செல்ல வேண்டும் அவர்கள் யாரைப் போல நலன் அல்லது விசுவாச மோதலை எதிர்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் அதிக விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது நெறிமுறையற்ற ஒன்றைச் செய்து கொண்டிருந்தால் பங்குதாரர்களுக்குப் பெரிய அளவில் விசுவாசம் தொழில்முறை மதிப்புகள் அல்லது வழிகாட்டும் கொள்கைகளைப் பற்றி நாம் பேசியுள்ளோம் இது மக்கள் பொறியியலாளர்கள் தங்கள் செயல்பாடுகளின் பாதையைக் கண்டறியவும் அங்கு பதிலைக் கண்டறியவும் உதவுகிறது அவர்கள் அதிக விசுவாசமாக இருக்க வேண்டும் இப்போது இன்றைய தொகுதியில் அந்த விவாதத்தின் அடிப்படையில் பொறியாளர்களின் மத்திய தொழில்முறை பொறுப்புகள் தொடர்பான முக்கிய கேள்விகளை நாம் விவாதிக்கப் போகிறோம் எனவே இந்த தொகுதியில் நாம் விவாதிக்கப் போகும் முக்கிய கேள்விகள் என்ன என்று பார்ப்போம் எனவே இந்த விரிவுரையில் பதிலளிக்கப்படும் முக்கிய கேள்விகள் என்னவென்றால் உங்கள் சொந்த நலன் சார்ந்துள்ள தொழில் வல்லுநர்களின் தரப்பில் என்ன பண்புகள் அல்லது நடத்தை என்பது நம்பகமானதாக இருக்க தகுதிப் பெறும் ஒரு பொறியியலாளரின் தொழில்முறை பொறுப்புகளுக்கும் அந்த பொறியாளரின் நிபுணத்துவத்திற்கான வேலை விளக்கத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள கடமைகளுக்கும் இடையிலான உறவு என்ன நம்பிக்கை என்றால் என்ன ஒரு பொறுப்பான நிபுணராக இருப்பதற்கும் நம்பகமான நிபுணராக இருப்பதற்கும் உள்ள உறவு என்ன பொறியாளர்களிடையே பாதுகாப்பு பொறுப்பு குறித்து ஒருமித்த கருத்து உள்ளதா பின்னர் பிழைகள் மற்றும் குறைபாடுகள் ஏன் பொதுவாக மென்பொருள் மற்றும் கணினி நிபுணர்களுக்கான கவனத்தை மையமாகக் கொண்டுள்ளன மாறாக பாதுகாப்பு சிக்கல்கள் உள்ளன என்பது பற்றியும் விவாதிப்பீர்களா லைட்டிங் பாதுகாப்பு ஆபத்து பற்றிய அறிவைக் கொண்டிருப்பதைத் தாண்டி ஒரு பொறியியலாளர் ஆபத்தை குறைக்க அல்லது அகற்ற வேண்டுமா எனவே இவை இப்போது நாம் விவாதிக்கப் போகும் சில முக்கிய கேள்விகள் முக்கிய கேள்வி 1 உடன் தொடங்குவோம் உங்கள் சொந்த நலன் சார்ந்திருக்கும் யாருடைய வேலையில் நிபுணர்களின் பகுதியின் பண்புகள் அல்லது நடத்தை என்ன அவை நம்பகமானவை என்று எவ்வாறு தகுதி பெறும் எனவே பொறியியலாளர்களின் நடத்தையில் என்ன இருக்க வேண்டும் இதனால் அவர்கள் நம்பகமானவர்களா என்பதை நாம் சொல்ல முடியும் அவர்கள் நம்பகமானவர்கள் இப்போது நாம் விவாதிக்கப் போகும் அந்த பண்புகள் குரல் சத்தம் எனவே இன்றைய உலகில் உலகம் சிறப்பு அறிவைப் பற்றி மிகவும் நிபுணத்துவம் பெற்றது என்பதைப் புரிந்துகொள்வது போல பொறியியலாளர்களை அவர்கள் கொண்டிருக்கும் அறிவுக்காக அவர்களின் நிபுணத்துவத்திற்காக நாம் சார்ந்து இருக்க வேண்டும் இது நமது நிபுணர்களுக்கானது நமது பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான நிபுணர்களைப் பொறுத்தது என்பதை நாம் வரையறுக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கேற்ப நம்மை விட அதிக அறிவுடையவர்கள் சுகாதார பிரச்சினைகள் சம்பந்தப்பட்டவர்கள் பொறியியலாளர்களிடமிருந்து நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவர்கள் அந்த அறிவையும் திறமையையும் அனுபவத்தையும் பயன்படுத்த வேண்டும் பின்னர் அவர்கள் தடுமாறும் சூழ்நிலையில் இருந்தால் சில விஷயங்களைப் பற்றி தங்கள் கருத்தை வழங்கப் போகிறார்களா என்பது போன்ற தொழில்முறை தீர்ப்புகளை எடுப்பதில் அவர்கள் விரும்ப வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பதிலுக்காக இருக்கும் வெவ்வேறு மாற்று வழிகளை ஆராய்ந்து பின்னர் ஒரு மாற்றீட்டைத் தேர்வு செய்ய வேண்டும் இந்த முடிவுகளை எடுப்பதற்கு அவர்கள் தங்கள் அறிவையும் திறமையையும் பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அவர்கள் நமக்கு சிறந்த முடிவை வழங்கப் போகிறார்கள் என்று அவர்கள் நமக்கு உறுதியளிக்க முடியும் எனவே அவர்கள் நம்பகமானவர்களாக இருக்க தகுதி வாய்ந்த இரண்டு விஷயங்கள் தார்மீக தீர்ப்பைப் பயன்படுத்துகின்றன மேலும் அவை அதிக அறிவுள்ளவையாக இருப்பதால் விளைவுகளின் தார்மீக பொறுப்பையும் தொழில்முறை பொறுப்பையும் எடுத்துக்கொள்கின்றன ஏனெனில் அவர்களுக்கு பொருள் அறிவு உள்ளது ஏனெனில் அவர்களுக்கு தேர்ச்சி உள்ளது மேலும் அவர்கள் மாற்று வழிகளில் தீர்மானிக்க சிறந்த நபர் எனவே அந்த தார்மீக தீர்ப்பு உடற்பயிற்சி மற்றும் விளைவுகளை தார்மீக பொறுப்பு மற்றும் தொழில்முறை பொறுப்பை எடுத்து முக்கியம் முடிவு வரை சொந்தமாக இரண்டு தகுதி நபர்கள் நம்பகமான இருக்க வேண்டும் என கருத்தில் உள்ளன எனவே நீங்கள் தார்மீக தீர்ப்பைப் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் நீங்கள் சொந்தமாக வைத்திருக்கிறீர்கள் உங்கள் முடிவுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள் எனவே நீங்கள் தொழில்முறை தீர்ப்பைப் பற்றி பேசும்போது எனவே இது பல காரணிகளை கவனித்துக்கொள்வது பற்றி பேசுகிறது எனவே அறிவின் தொடர்புடைய பகுதிகளைக் குறிப்பிடுவதன் மூலம் எங்களுக்குத் தொழிலுக்கு மிகவும் குறிப்பிட்ட அறிவு பின்னர் அந்த சூழ்நிலையை அடிப்படையாகக் கொண்ட ஒரு நடவடிக்கை எடுப்பது எனவே தார்மீக பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதால் சாத்தியமான அனைத்து வெவ்வேறு விருப்பங்களையும் பகுப்பாய்வு செய்து நீங்கள் ஒரு முடிவை எடுத்துள்ளீர்கள் மேலும் அதைப் பொறுத்து நீங்கள் சிறந்த தீர்ப்பை எடுத்தீர்கள் நான் போட்டியிடும் அனைத்து காரணிகளையும் பார்த்தபோது எனவே நீங்கள் அதைச் சரிபார்த்திருக்க வேண்டும் நாம் எல்லா விருப்பங்களையும் கடந்து வந்ததைப் போல நீங்கள் மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்கியுள்ளீர்கள் இது நாம் உங்களுக்கு வழங்கிய சிறந்த விளைவு எனவே இதைப் புரிந்துகொள்ள ஒரு சிறிய வழக்கைக் கடந்து செல்லும் எனவே ஒரு முன்மாதிரியான தொழில்முறை பதில் ஒரு பழுதான விமானத்தின் தரையிறக்கம் சூழ்நிலையில் பலவிதமான தொடர்புடைய காரணிகளைக் கணக்கில் எடுத்துக்கொள்வதில் வெற்றி பெற்ற மற்றும் விதிவிலக்காக நல்ல முடிவை வழங்கிய ஒருவரின் எளிமையான எடுத்துக்காட்டு பைலட் செஸ்லி சல்லி சுல்லன்பெர்கர் தனது பழுதான ஏர்பஸ் ஏ 320 விமானத்தை ஹட்சன் ஆற்றில் உயிர் இழப்பு இல்லாமல் தரையிறக்கினார் வழக்கின் அடிப்படை உண்மைகள் என்னவென்றால் ஜனவரி 15 2009 அன்று புறப்பட்ட 90 வினாடிகளுக்குள் அமெரிக்க விமானம் 1549 பறவைகளின் கூட்டத்தில் மோதியது அந்த மோதல் விமானத்தின் இரண்டு என்ஜின்களையும் முடக்கியது கேப்டன் சுல்லன்பெர்கர் மற்றும் இணை விமானியிடமிருந்து விமானக் கட்டுப்பாடுகளை எடுத்துக் கொண்டார் அவர் தலைமையில் இருந்தார் பின்னர் அவர் என்ஜின்களை மறுதொடக்கம் செய்ய முயற்சிக்கும் சிக்கலான பணிக்கு தனது கவனத்தைத் திருப்பினார் அழுத்தத்தின் கீழ் சுல்லன்பெர்கரின் முயற்சி தொடர்ந்து பாராட்டப்பட்டது விமானிகள் பெறும் விரிவான பயிற்சியை சில வர்ணனையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இருப்பினும் விமானத்தின் இருப்பிடம் உட்பட சூழ்நிலையின் தனித்துவமான அம்சங்கள் விமானிகள் பயிற்சி சூழ்நிலைகளில் ஏதேனும் கூட்டு அம்சங்களாக இருந்திருக்க முடியாது சல்லன்பெர்கரின் அனுபவங்கள் பொதுவாக குறிப்பிடப்பட்டுள்ளன முந்தைய விமான முடிவுகளை எடுப்பதில் அவரது பரிச்சயம் அவரது சூழ்நிலையின் தொடர்புடைய அம்சங்களைக் கவனிப்பதில் மற்றும் உடனடியாக கணக்கில் எடுத்துக்கொள்வதில் அவருக்கு ஒரு சொத்தாக இருந்திருக்கும் அவர் புறப்பட்ட விமான நிலையத்திற்குத் திரும்புவதற்கான நேரம் இருக்கிறதா அல்லது இன்னொருவரை அடைய வேண்டுமா அல்லது ஆற்றில் விமானத்தைத் தள்ளிவிடும் அபாயம் உள்ளதா என்பதை அவர் தீர்மானிக்க வேண்டியது மட்டுமல்லாமல் விமானத்தை வெளியேற்றுவதற்கான ஒரு வழியில் ஆற்றில் தரையிறங்குவது பற்றியும் செல்ல வேண்டும் இதை நிறைவேற்ற அவர் விமானத்தை தரையிறக்க நன்கு திட்டமிட வேண்டியிருந்தது இதனால் அது சில நிமிடங்களாவது மிதக்கும் சுறுசுறுப்பான படகு முனையத்திற்கு நெருக்கமான ஆற்றில் ஒரு இடத்தையும் அவர் தேர்ந்தெடுத்தார் அங்கு படகுகள் விரைவாக விமானத்தை அடைந்து விமானத்தின் இறக்கை மூழ்குவதற்கு முன்பு அதன் பயணிகளையும் குழுவினரையும் காப்பாற்ற முடியும் இந்த அவசரகாலத்தில் சமயோஜித புத்தி என்று அழைக்கப்படும் சாதுர்யம் உறுதியான தன்மை மற்றும் அரிஸ்டாட்டிலைப் பின்தொடர்வது உள்ளிட்ட பல நற்பண்புகளை சுல்லன்பெர்கர் நிரூபித்தார் ஒரு சோதனை விமானியைப் போலல்லாமல் சுல்லன்பெர்கருக்கு வெளியேற்ற இருக்கை இல்லை எனவே அவர் தன்னை மட்டுமே காப்பாற்றுவதற்காக விமானத்திலிருந்து தன்னை வெளியேற்றியிருக்க முடியாது எனவே விபத்தை கையாள்வதில் தனது நலன்களை பன்முனை கொண்ட மற்றவர்களின் ஆர்வத்தில் செயல்பட்டு அவர் கடைசியாக விமானத்திலிருந்து வெளியேறினார் எனவே நாம் பார்ப்பது தொழில்முறை பதிலின் ஒரு உன்னதமான வழக்கு அங்கு மற்றவர்களின் வாழ்க்கையை கவனித்துக்கொள்வது பொறுப்பை சொந்தமாக வைத்திருப்பது தீர்ப்புகளை எடுப்பது மாற்று நடவடிக்கை படிப்புகளைக் கண்டுபிடிப்பது போன்ற விமான நிலையம் அருகில் இருக்கிறதா இல்லையா என்பது போன்ற சிறந்த நடவடிக்கை படகு சேவைகள் கிடைக்கும் இடத்திற்கு அருகில் ஒரு விமானத்தை தரையிறக்குவது எப்படி இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் மதிப்புள்ள நடவடிக்கைக்கு சொந்தமானவர் அங்குதான் அவர் கடைசியாக விமானத்திலிருந்து குறைவாக வெளியேறியதைக் காண்கிறார் அதனால் மற்றவர்கள் சரியாக குறைந்துவிட்ட பிறகு எனவே பொறியியலில் தொழில்களின் நெறிமுறைகள் போன்றவை தொடர்புடைய தீர்ப்பின் வளர்ச்சியை இது உருவாக்குகிறது கேப்டன் சுல்லன்பெர்கர் தொழில்முறை முடிவுகளைப் பயன்படுத்தினார் இது அவரை எதிர்கொண்ட தனித்துவமான சூழ்நிலைகளைத் தாங்க ஒரு விமானியாக தனது தத்துவார்த்த மற்றும் நடைமுறை அறிவை ஒன்றிணைத்தது கப்பலில் இருந்த மக்களைக் காப்பாற்றுவதே அவரது முதல் தொழில்முறை பொறுப்பு அவர்களின் பாதுகாப்பைப் பற்றி சிந்திக்க இது அவர்களின் உயிரைக் காப்பாற்றுவதே அவரது குறிக்கோள் அவர் அடைந்த ஒரு குறிக்கோள் அந்த இலக்கை அடைய அவர் தனது தத்துவார்த்த மற்றும் தொழில்முறை நடைமுறை தீர்ப்புகள் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு வந்தார் பின்னர் அவர் தனது செயல்களுக்கும் பொறுப்பை வகித்தார் என்பதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தார் அடுத்து முக்கிய கேள்வி 2 க்கு நாம் செல்வோம் இது ஒரு பொறியியலாளரின் தொழில்முறை பொறுப்புகளுக்கும் அந்த பொறியாளர்கள் பதவிக்கான வேலை விளக்கத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள கடமைகளுக்கும் இடையிலான உறவு என்ன என்பது போன்றதில் எது மிக முக்கியமானது எனவே ஒருவேளை பங்கு விளக்கத்தின் அடிப்படையில் வேலை விவரம் நீங்கள் இருக்கும் அமைப்பு வரிசைமுறை சில முடிவுகளை எடுக்கும் சில செயல்களைச் செய்வதிலிருந்து உங்களை கட்டுப்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் தொழில்முறை பொறுப்புகள் உங்கள் பொறுப்புகள் என்ன என்பதையும் சொல்லக்கூடும் எனவே சில நேரங்களில் எனக்கு இவை ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகின்றன சில நேரங்களில் இந்த இரண்டு விஷயங்களுக்கிடையில் மோதல் ஒரு புள்ளி இருக்கலாம் அப்படியானால் இந்த சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் எனவே நீங்கள் தார்மீக தீர்ப்புகள் தார்மீக பொறுப்பு பற்றி பேசும்போது அது உங்கள் தார்மீக தீர்ப்பைப் பயன்படுத்தி நபரின் பராமரிப்பில் உள்ளதைப் பொறுத்தவரை விரும்பத்தக்க விவகாரங்களை அடைய அல்லது பராமரிக்க அக்கறை செலுத்துகிறது தொழில்முறை பொறுப்பு என்பது தார்மீக பொறுப்பின் ஒரு வடிவமாகும் இது ஒரு குறிப்பிட்ட களத்தைப் பற்றி நபர் வைத்திருக்கும் சிறப்பு அறிவின் காரணமாக எழுகிறது தொழில்களைப் போல பேசுவதன் மூலம் நிதி அறிக்கைகளின் துல்லியத்திற்கு கணக்காளர்கள் பொறுப்பு சுகாதார விளைவு மற்றும் பொது சுகாதாரத்தின் சில அம்சங்களுக்கு மருத்துவர்கள் பொறுப்பு தொழில்நுட்பத்தின் வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் செயல்பாட்டில் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்கு பொறியாளர்கள் பொறுப்பு எனவே இவை தொழில்முறை பொறுப்புகள் தொழிலின் காரணமாக நீங்கள் இந்த பொறுப்புகளைப் பெறுவீர்கள் மேம்பட்ட அறிவின் உடலின் தேர்ச்சியால் இது நேரடியாக மற்றவர்களின் நலனில் ஒரு உட்குறிப்பைக் கொண்டுள்ளது மேலும் இது ஒரு தொழிலை மற்ற தொழில்களிலிருந்து வேறுபடுத்துகிறது எனவே சில தார்மீக கோரிக்கைகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் நடத்தை குறியீடுகள் நடத்தை விதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் போதுமான அளவு வெளியேற்றப்படுகிறார்கள் அவை என்ன செயல்கள் அனுமதிக்கப்படுகின்றன கட்டாயமானவை அல்லது தடைசெய்யப்பட்டவை சூப்பர் என்பதைக் குறிப்பிடுகின்றன எனவே அவர்கள் பொறுப்புடன் செயல்பட முடியும் போல என்று ஒரு நல்ல ஆலோசனை பொறியாளர் லஞ்சத்தைத் தவிர்ப்பது மட்டுமல்லாமல் அவை மற்றும் போன்றவற்றில் கையெழுத்திடுவதற்கு முன்பு திட்டங்களைச் சரிபார்க்கிறார் ஆனால் பாதுகாப்பான மற்றும் உயர் தரமான ஒரு வடிவமைப்பு அல்லது தயாரிப்பை வழங்க தீர்ப்புகளையும் விவேகத்தையும் பயன்படுத்த வேண்டும் பொதுவாக தார்மீக முகவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் குறிப்பாக தங்கள் பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு நல்ல விளைவுகளை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் அவர்களின் தார்மீக பொறுப்புக்கும் உத்தியோகபூர்வ பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் உத்தியோகபூர்வ பொறுப்பு ஒருவருக்கு தொடர்புகொள்வதன் மூலம் தெளிவாகக் கூறப்படுகிறது அவர்கள் தங்கள் வேலையை என்ன செய்ய வேண்டும் அலுவலகத்தில் வேலை விவரம் உத்தியோகபூர்வ பொறுப்புகளைக் குறிப்பிடுகிறது எனவே பல சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கிறது என்பது ஒத்துப்போகக்கூடும் ஆனால் தார்மீக பொறுப்புக்கு என்ன நடக்கிறது என்பது ஒரு பெரிய சட்டமாகும் மேலும் இது உத்தியோகபூர்வ பொறுப்புக்கு குறைக்காது சில உத்தியோகபூர்வ பொறுப்புகள் நீங்கள் ஏதாவது செய்யும்படி கேட்கப்படுவதைப் போல ஒழுக்கக்கேடானதாக கூட இருக்கலாம் நான் என் வேலையைச் செய்து கொண்டிருந்தேன்நான் செய்யச் சொன்னதை நான் செய்து கொண்டிருந்தேன் எனவே நீங்கள் ஒரு உத்தியோகபூர்வ பொறுப்பைச் செய்யும்போது நீங்கள் காணும் சில சாக்குகள் இவை நீங்கள் செய்யவில்லை ஆனால் தொழில்முறை பொறுப்பு விஷயத்தில் இந்த சாக்குகளுக்கு உங்களுக்கு இடமில்லை நீங்கள் அதைப் பின்பற்ற வேண்டும் உங்கள் தொழில்முறை பொறுப்புகள் மற்றும் நெறிமுறைகளில் எதையும் மீறுவதை நீங்கள் விரும்ப முடியாது சில நேரங்களில் இந்த மோதல் வரலாம் உங்கள் உத்தியோகபூர்வ பொறுப்புகளை நீங்கள் ஒருவேளை என் உத்தியோகபூர்வ பொறுப்புகளை இந்த பாதையை பின்பற்ற இதை செய்ய என்னை சொல்ல போன்ற சங்கடத்தை ஒரு புள்ளி வைத்து போன்ற உங்கள் தொழில்முறை ஒரு கேள்வி குறி வைக்க கூடும் ஆனால் இதை விரும்புவதற்கு நான் புரிந்துகொள்ளும் தொழில்முறை பொறுப்புகள் சரியானவை அல்ல ஆனால் நான் என்ன செய்வது இங்கே ஒரு சிறிய வழக்குடன் அதைப் புரிந்துகொள்வோம் எனவே பாதுகாப்பிற்கான பொறுப்பு மற்றும் வாடிக்கையாளர் ரகசியத்தன்மையைப் பாதுகாப்பதற்கான கடமை ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் குத்தகைதாரர்கள் பல கட்டிடக் குறைபாடுகளால் எரிச்சலடைந்து உரிமையாளர்கள் தங்கள் குறைபாடுகளை சரிசெய்யுமாறு வழக்குத் தொடுத்தனர் உரிமையாளரின் வழக்கறிஞர் லைல் என்ற கட்டமைப்பு பொறியாளரை கட்டிடத்தை ஆய்வு செய்து உரிமையாளருக்கு சாட்சியமளிக்க நியமிக்கிறார் குத்தகைதாரரின் பாதுகாப்பிற்கு உடனடி அச்சுறுத்தலாக இருக்கும் கட்டிடத்தில் கடுமையான கட்டமைப்பு சிக்கல்களை லைல் கண்டுபிடிப்பார் இந்த சிக்கல்கள் குத்தகைதாரரின் உடையில் குறிப்பிடப்படவில்லை இந்த தகவலை லைல் வழக்கறிஞருடன் தெரிவிக்கிறார் அவர் இந்த தகவலை ரகசியமாக வைத்திருக்கும்படி லைலிடம் கூறுகிறார் ஏனெனில் இது வழக்கை பாதிக்கும் லைல் வழக்கறிஞரின் முடிவுடன் இணங்குகிறது எனவே இது NSPE நெறிமுறை மறுஆய்வு வழக்கு 90 துணைப்பிரிவு 5 இன் வாரியத்திலிருந்து தழுவி எடுக்கப்படுகிறது எனவே கேள்வி என்னவென்றால் ஏதேனும் இருந்தால் இந்த தகவலை ரகசியமாக வைத்திருப்பதைத் தவிர லைல் என்ன செய்யக்கூடும் எது அந்த நடவடிக்கைகளில் ஏதேனும் இருந்தால் பொறியியலாளராக லைலின் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றியிருக்கும் இந்த முடிவை எடுக்க வேறு என்ன தகவல் தேவைப்படலாம் வழக்கில் குறிப்பிடப்படாத சில விஷயங்களை அவர் கண்டுபிடித்தது போல இங்கே நாம் கண்டுபிடிப்பது மற்றும் வழக்கறிஞர் விவாதித்தது ரகசியமாக வைத்திருக்கச் சொன்னது மற்றும் கட்டமைப்பு பொறியாளர் அதை ரகசியமாக வைத்திருந்தார் ஒருவேளை அந்த நபரை பணியமர்த்திய அமைப்புக்கு விசுவாசமாக இருப்பது போன்ற அடிப்படையில் ரகசியமாக இருந்தார் பொறியாளர் ஆனால் நீங்கள் தொழில்முறை பொறுப்பைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அது உத்தியோகபூர்வ பொறுப்புக்கு மேலானது அந்த விஷயத்தில் சில கட்டமைப்பு சிக்கல்கள் இருப்பதைப் போல கட்டமைப்பு பொறியாளர் உண்மையிலேயே கண்டுபிடித்திருந்தால் அவை குத்தகைதாரரின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் இது தொழில்முறை பொறுப்பின் ஒரு பகுதியாகும் முதலில் அதைப் பற்றி நிறுவனத்திடம் சொல்வது அதை சரிசெய்வது மற்றும் கவனித்துக்கொள்வது எனவே அவர்கள் பெரிய அளவில் குடியிருப்போருக்கு பாதிப்பில்லை என்று ஆனால் அமைப்பு அதைப் பற்றி தயங்குகிறது என்பதைக் கண்டால் இந்த தகவலை ரகசியமாக வைத்திருக்கச் சொல்வது அதைப் பகிரக்கூடாது பின்னர் இது எனது தொழில்முறை பொறுப்பின் ஒரு பகுதியாகும் மேலும் தொழில்முறை பொறுப்பு மிகவும் மற்றும் உத்தியோகபூர்வ பதில் திறன் மேலே ஏனெனில் பொறியாளர்கள் அதை தெரியப்படுத்த ஏனென்றால் ஒரு கட்டமைப்பு பொறியாளரின் எனது தொழில் கட்டமைப்பு மக்களின் வாழ்க்கை மற்றும் பாதுகாப்பிற்கு பாதுகாப்பானதா என்பதைப் போல கண்டுபிடிக்க என்னைக் கோருகிறது இப்போது ஏதாவது நடந்தால் நான் அதை வெளியிடவில்லை ஏதாவது நடந்தால் ஒரு கட்டமைப்பு பொறியாளராக நான் எப்படி உணர்கிறேன் இந்த சூழ்நிலையில் நான் என்னை எதிர்கொள்ள முடியுமா அல்லது அதைப் பற்றி என் மனசாட்சி என்ன சொல்லப் போகிறது எனவே இங்குதான் உங்கள் நல்லொழுக்கம் பேசுகிறது இங்குதான் உங்கள் தொழில்முறை நெறிமுறைகள் சரியான நடவடிக்கை எடுப்பதை நோக்கி உங்களை வழிநடத்துகின்றன முதலில் நிச்சயமாக உங்கள் நிறுவனத்திற்கு அறிக்கை செய்யுங்கள் இது உங்களை வேலைக்கு அமர்த்தியது போன்றது ஆனால் பணியமர்த்தப்படுவதற்கான உங்கள் சுயநலத்திற்கு அப்பால் அல்லது அதற்கான கமிஷனின் ஒரு பகுதியை மீண்டும் பெறுவது குத்தகைதாரர்களின் பாதுகாப்பிற்கு இது உங்கள் பொறுப்பாகும் இது முதன்மை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் நீங்கள் உண்மையில் அதில் கவனம் செலுத்த வேண்டும் நாம் விவாதிக்கப் போகும் அடுத்த முக்கிய கேள்வி நம்பிக்கை என்றால் என்ன ஒரு பொறுப்பான நிபுணராக இருப்பதற்கும் நம்பகமான நிபுணராக இருப்பதற்கும் உள்ள உறவு என்ன எனவே நாம் கண்டுபிடித்தது என்னவென்றால் நம்பகத்தன்மை முக்கியமானது மற்றும் நம்பகத்தன்மைக்கு இது நெறிமுறைகள் மற்றும் திறன் ஆகிய இரண்டின் விஷயம் எனவே உங்களுக்கு ஒலி அறிவு அடிப்படையிலானது என்று உங்களுக்குத் தெரியுமா உங்கள் முடிவுகளுக்கு நீங்கள் திறமையானவரா ஏனெனில் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீர்களா உங்கள் திறனின் அடிப்படையில் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வல்லவரா அல்லது நம்பகத் தன்மையைப் பேசும் கேள்விகள் போன்ற மக்களின் நலன் உங்களைப் பொறுத்தது எனவே நம்பகத்தன்மை நடைமுறைகளுக்கு மற்றவர்கள் நல்வாழ்வில் கவனம் தேவை மேலும் அந்த நல்வாழ்வை ஊக்குவிக்க அல்லது பாதுகாக்க உங்களுக்கு அறிவும் ஞானமும் இருக்கிறதா எனவே அதற்கு நீங்கள் திறமையானவரா இது உங்கள் நன்னெறி மட்டுமல்ல அதற்கு நீங்கள் திறமையானவரா என்பதும் எனவே நாம் விவாதித்த திட்டத்தைப் போன்ற முதல் நம்பகமான கட்டமைப்பு பொறியாளர் எந்தவொரு திட்டத்திற்கும் இசைவு கொடுப்பதற்கு முன்பு பொது பாதுகாப்பு பொது வசதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஏதேனும் அக்கறை இருக்கிறதா என்பதைக் கண்டுபிடிப்பது அவர்களின் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் இது திட்டத்தின் காரணமாக தொந்தரவு செய்யப்படும் கட்டமைப்பு வடிவமைப்பில் ஏதேனும் தேர்ச்சி இருக்கிறதா இல்லையா அவற்றின் கட்டுமானப் பொருட்கள் மற்றும் அவற்றின் அளவு தரம் போன்றவற்றைப் புரிந்துகொள்வது மற்றும் தேவையான பொருள் வலிமை மற்றும் வேலை சுற்றுச்சூழல் சம்மந்தமான புரிதல் என்று போக்குவரத்து கோரிக்கைகளை புரிந்து பூகம்பங்கள் சூறாவளி மற்றும் பிற இயற்கை அச்சுறுத்தல்களின் சாத்தியக்கூறுகள் மற்றும் தீவிரத்தன்மையின் மதிப்பீடு எனவே இது கட்டிடம் அல்லது கட்டமைப்பைத் தொந்தரவு செய்யலாம் எனவே இவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் பின்னர் மேலும் பொறியியலாளர் மற்ற தொழில்நுட்பங்களைப் போன்ற பிற காரணிகளைக் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கும் அவை பாலம் போன்ற வாகனங்களின் பயன்பாட்டை பாதிக்கலாம் அவை செல்லக்கூடும் அல்லது கப்பல்கள் எனவே இங்கே ஒரு பாலத்தின் உதாரணத்தை நாங்கள் விவாதிக்கிறோம் இது நாங்கள் விவாதித்த கட்டிட வழக்குக்கும் பயன்படுத்தப்படலாம் எனவே எந்தவொரு வேண்டுமென்றே நீங்கள் விரும்பும் எந்தவொரு நோக்கமும் என்னவாக இருக்கும் நீங்கள் ஆராயும் கட்டமைப்பிற்கு சாத்தியமான அச்சுறுத்தல்கள் என்னவாக இருக்கும் இந்த அச்சுறுத்தல்களிலிருந்து அதை எவ்வாறு பாதுகாப்பது என்பதைக் கண்டறிய கற்பனையைப் பற்றிய உங்கள் சிந்தனையை விரிவாக்குங்கள் எனவே நீங்கள் தொழில்முறை விவேகம் மற்றும் தீர்ப்பைப் பற்றி பேசும்போது நெறிமுறை மற்றும் தொழில்நுட்பக் கருத்தாய்வுகள் ஒருவருக்கொருவர் ஒன்றிணைவது போல மாறும் எனவே ஹிலாரி மாநில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரியும் ஒரு பொறியியலாளர் போன்ற ஒரு சிறிய வழக்குடன் அதை மீண்டும் விவாதிப்போம் ஹிலாரியின் மேற்பார்வையாளர் பாட் ஹிலாரிக்கு ஒரு மின் நிலையத்திற்கான கட்டிட அனுமதியை விரைவாக வரையவும் எந்த தாமதத்தையும் தவிர்க்கவும் கூறுகிறார் சுத்தமான காற்று விதிமுறைகளை பூர்த்தி செய்ய தாவரங்கள் போதுமானதாக இல்லை என்று ஹிலாரி நம்புகிறார் ஆனால் இந்த சிக்கல்கள் சரிசெய்யக்கூடியவை என்று பாட் கருதுகிறார் சுற்றுச்சூழல் விதிமுறைகளுக்கு எதிராக செல்லும் அனுமதியை வழங்குவதன் விளைவுகள் குறித்து மாநில பொறியியல் பதிவு வாரியத்திடம் கேட்கலாமா என்று ஹிலாரி கருதுகிறார் எனவே என்ன செய்வது என்பது குறித்து ஹிலாரியின் கலந்துரையாடலில் மதிப்புகள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் ஆபத்தில் உள்ளன என்று என்ன சொல்வது ஹிலாரி மாநில பதிவு வாரியத்தை அணுக வேண்டுமா அப்படியானால் அதன் பிறகு என்ன செய்வது என்பது குறித்த ஹிலாரியின் முடிவை மாநில வாரியத்தின் தகவல்கள் எவ்வாறு பாதிக்க வேண்டும் ஹிலாரியின் ஆட்சேபனைகள் தொடர்பாக ஹிலாரியின் துறை கட்டிட அனுமதிக்கு அங்கீகாரம் அளித்தால் ஏதாவது இருந்தால் ஹிலாரி என்ன செய்ய முடியும் செய்ய வேண்டும் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்களுக்கு உதவ நீங்கள் விரும்பும் தகவல்கள் ஏதேனும் உள்ளதாஅது உங்கள் மதிப்பீட்டில் என்ன வித்தியாசம் எனவே அப்படி இருந்தால் நெறிமுறையாக ஹிலாரி உணர்ந்தால் அது சுற்றுச்சூழல் நட்பாக இருக்கப்போவதில்லை சுத்தமான காற்று ஒழுங்குமுறையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்று நாம் இங்கு காண்கிறோம் எனவே மாநில சுற்றுச்சூழல் ஒழுங்குமுறை வாரியத்தின் பரிந்துரைகள் எப்போதுமே தேடப்படலாம் அவை என்ன செய்ய வேண்டும் போன்ற வழிகாட்டுதல்களைக் கண்டுபிடிக்க விரும்பினால் ஹிலாரி எடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்களைக் கொடுக்கலாம் அல்லது அதைப் பற்றிய முடிவை விரும்பலாம் இப்போது ஆட்சேபனைக்கு மத்தியிலும் இருக்கும் ஒரு முடிவை ஹிலாரியின் அமைப்பு எடுத்தால் அது தொழில்முறை பொறுப்பின் ஒரு பகுதியாகும் இது நம்பகத் தன்மையின் ஒரு பகுதியாகும் இந்த விஷயம் பெரிய அளவில் பயனாளிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டிய பெரிய அளவில் அதிக பொதுமக்களிடம் இது ஒரு பொறுப்பு எனவே அனைத்து பங்குதாரர்களிடமிருந்தும் குரலை அடைய முடிந்தால் ஒருவேளை இந்த வகையான போன்ற திட்டங்கள் நிறுத்தப்படலாம் எனவே நீங்கள் தார்மீக சிக்கல்களைப் பற்றி பேசும்போது ஏதாவது செய்யலாமா வேண்டாமா விஷயங்களை எவ்வாறு செய்வது என்பது குறித்த கேள்விகளை நீங்கள் விரும்பும்போது அதைச் செய்வது நியாயமா என்ற கேள்விகளாக இது கருதப்படுகிறது இது சரியான வழி என்ன என்பது போன்ற நியாயத்தின் நெறிமுறை கேள்விகளை எழுப்புகிறதுபாதுகாப்பைப் பாதுகாக்க நாம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் எனவே இவை பாதுகாப்பு நல்வாழ்வு சுற்றுச்சூழலைப் பற்றிய சிந்தனை சினெர்ஜி நிலைத்தன்மை ஆகியவற்றைப் பாதுகாப்பதைக் காணலாம் இவை பொறியாளர்களின் தொழில்முறை பொறுப்புகள் மேலும் அவை நம்பகமானவை ஏனென்றால் மக்கள் தங்கள் நிபுணர் அறிவையும் விவேகத்தையும் பயன்படுத்தப் போவதைப் போல நம்புகிறார்கள் அந்த அறிவின் உதவியுடன் ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு வரும் இது பெரிய அளவில் பங்குதாரர்களின் நல்வாழ்வை நோக்கி கவனம் செலுத்துகிறது அது அவர்களை நம்பகமானதாக ஆக்குகிறது இது அவர்கள் நெறிமுறையாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் போதுமான திறமையானவர்கள் அது குறித்து மாநில வாரியங்கள் தீர்ப்பு கோரி ஹிலாரி சுத்தமான சூழல் பிரச்சினை அனுமதி மற்றும் அனைத்து பற்றி ஒரு முடிவை எடுக்க முயற்சி முன் சட்டம் பார்க்க அறிவு அடிப்படை மேம்படுத்த முயற்சி எனவே என்னென்ன விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன எந்தெந்த அம்சங்களை மீறுகிறதா என்பதைப் பற்றி நான் அறிந்தவுடன் நான் எதையாவது அறிந்திருக்க வேண்டும் எந்த அளவிற்கு ஏன் இதை வெட்ட வேண்டும் எனவே அது ஒரு தொழில்முறை பொறுப்பை மட்டும் செய்கிறது ஆனால் இது நம்பகத்தன்மையைப் பற்றியும் பேசுகிறது இது ஒரு பொறியியலாளரிடம் எதிர்பார்க்கப்படும் இரண்டு முக்கியமான தூண்கள் ஆகும் ஏனெனில் மக்களின் நல்வாழ்வு மற்றும் பாதுகாப்பிற்கு நீங்கள் பொறுப்பு வரவிருக்கும் அடுத்த விரிவுரையில் தொழில்முறை நெறிமுறைகளுடன் தொடர்புடைய பல முக்கிய கேள்விகளை நாம் விவாதிப்போம்